இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் கொடுக்கப்பட்ட சாஃப்ட்வேர் பயன்பாட்டின் ரிலையபிலிடடியை எவ்வாறு மதிப்பிடுவது என்பது பற்றி நாம் விவாதித்தோம் நாம் கூறிய ஒரு வழி ரிலையபிலிட்டி குரோத் மாடலிங் நாம் ஒரு மாதிரியைக் கருத்தில் கொள்ளலாம் பல மாதிரிகள் முன்மொழியப்பட்டுள்ளன நாம் மூன்று மாடல்கள் மட்டுமே விவாதித்தோம் இந்த மாடல்கள் அந்த கால கட்டத்தில் ஏற்பட்ட ஃபெயிலியர் ரேட்டின் கிராஃபிகல் பிரதிநிதித்துவமாகும் மேலும் நாம் ஆர்வமுள்ள குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் பயன்பாட்டிற்காக காலப்போக்கில் அதன் ஃபெயிலியர் டேட்டாவை சேகரித்து பின்னர் அதைத் பிளாட் செய்ய முயற்சிக்கிறோம் எந்த மாடல் மிகவும் துல்லியமானது என்பதைப் பார்க்கிறோம் இது நம்முடைய ஃபெயிலியர் டேட்டாவுக்கு மிகவும் துல்லியமாக பொருந்துகிறதா என்பதை பார்க்கவும் மேலும் அதன் அடிப்படையில் தற்போதைய நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்குப் பிறகு சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டியை நாம் கணிக்க முடியும் நாம் விவாதித்த இரண்டாவது அணுகுமுறை ஸ்டாடீஸ்டிகல் டெஸ்டிங் ஸ்டாடீஸ்டிகல் டெஸ்டிங்ல் ஆப்ரேஷனல் ப்ரொபைல் மற்றும் டிசைன் டெஸ்ட் நிகழ்வுகளைப் பயன்படுத்துகிறோம் பெயர் டெஸ்டிங் என்று இருந்தாலும் இங்கே பஃக்ஸ் அறியப்படவில்லை ஸ்டாடீஸ்டிகல் டெஸ்டின் நோக்கம் சாஃப்ட்வேரின் ரிலையபிலிடியை மதிப்பிடுவதாகும் டெஸ்ட் டேட்டா யூசர்களால் செயல்பாடுகளின் அழைப்பின் அதிர்வெண்ணுடன் ஒத்திருக்கும் டெஸ்ட் நிகழ்வுகளை இங்கே வடிவமைக்கிறோம் சராசரியாக யூசர்கள் சில செயல்பாடுகளை 40 சதவிகித நேரத்தை பயன்படுத்தினால் நம்முடைய டெஸ்ட் டேட்டா உண்மையில் அந்த செயல்பாட்டுடன் தொடர்புடைய 40 சதவீத டெஸ்ட் டேட்டாக் கொண்டிருக்க வேண்டும் மற்ற முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது பெரிய டெஸ்ட் டேட்டாப் பயன்படுத்துவதை நம்பியுள்ளது ஏனெனில் பெயர் சொல்வது போல் இது ஒரு ஸ்டடிஸ்டிகல் டெக்னிக் நம்மிடம் கணிசமான பெரிய டேட்டா இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட நேரத்திற்குப் பிறகு ரிலையபிலிடியை ஊகிக்கவும் கணிக்கவும் முடியும் ஒரு சில டேட்டாகளை மட்டுமே நாம் பயன்படுத்தினால் அது மிகவும் தவறான முடிவைக் கொடுக்கும் மேலும் டெஸ்ட் இன்புட்டில் ஒரு சிறிய சதவீதம் மட்டுமே சிஸ்டம் ஃபெயிலியர்ரை ஏற்படுத்தக்கூடும் என்று கருதுகிறோம் ஏறக்குறைய ஒவ்வொரு டெஸ்ட் நிகழ்வுகளிலும் சிஸ்டம் ஃபெயிலியர்கள் ஏற்பட்டால் நிச்சயமாக ரிலையபிலிடியின் கணிப்பு மோசமாக இருக்காது ஆனால் அது மிகவும் அதிகமாக இருக்கும் அது துல்லியமாக இருக்காது ஆனால் ஸ்டாடீஸ்டிகல் டெஸ்ட்ப் பயன்படுத்துவதில் உள்ள சிக்கலானது என்னவென்றால் நமக்கு கணிசமான அளவு டேட்டா தேவைப்படுவதால் டெஸ்ட் டேட்டாவை எவ்வாறு உருவாக்குவது என்பது இது ஸ்டாடீஸ்டிகல் ரீதியாக குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான டேட்டாகளாக இருக்க வேண்டும் மேலும் யூசர் இன்புட் செய்யும் டேட்டாவை நாம் சரியாக கொடுக்க வேண்டும் ஆனால் சாத்தியமில்லாத இன்புட் டேட்டாவின் கணிசமான சதவீதத்தையும் நாம் கொண்டிருக்க வேண்டும் இவை சாதாரணமாக இயல்பான செயல்பாட்டில் யூசர்கள் கொடுக்கும் இன்புட் மதிப்பான கார்னரில் உள்ள கேஸ்களுடன் ஒத்திருக்கின்றன ஆனால் பின்னர் இன்புட் மதிப்புகள் அல்லது யூசர்கள் பொதுவாக வழங்காத இன்புட் மதிப்புகளின் கலவையும் நாம் சேர்க்க வேண்டும் ஆனால் எப்போதாவது கொடுக்கலாம் அவை உண்மையில் ஃபெயிலியர்களை ஏற்படுத்தும் அவை கார்னர் டெஸ்ட் கேஸ்கள் என அழைக்கப்படுகின்றன ஆனால் அந்த டெஸ்ட் நிகழ்வுகளை உருவாக்குவது உண்மையில் சவால் நாம் எளிதில் உருவாக்கக்கூடிய இயல்பான மதிப்புகள் ஆனால் ஒரு பெரிய சவாலாக மாறும் சாத்தியமற்ற மதிப்புகள் மற்றும் ஸ்டாடீஸ்டிகல் டெஸ்ட் முடிவின் துல்லியம் பெரும்பாலும் போதுமான கார்னர் கேஸ்கள் இந்த கார்னரில் உள்ள கேஸ்களில் குறிப்பிடத்தக்க சதவீதம் ஆகியவற்றைக் கவனித்துள்ளதா என்பதைப் பொறுத்தது சராசரி யூசரால் அடிக்கடி பயன்படுத்தப்படுபவர்களுக்கு இங்கு அதிக எண்ணிக்கையிலான இன்புட்டை நாம் தருகிறோம் ஆகவே சிஸ்டம் தனது மதிப்பீட்டை அல்லது சாஃப்ட்வேரின் ரிலையபிலிடியைப் பற்றிய புரிதலை சித்தரிப்பதை சராசரி யூசர் கண்டுபிடிப்பார் மேலும் இங்கு அதிக டெஸ்ட் நிகழ்வுகளுடன் அடிக்கடி பயன்படுத்தப்படும் பகுதிகளை சோதிக்க யோசனை உள்ளது அந்த பகுதிகளில் உள்ள பஃக்ஸ் அகற்றப்படுகின்றன அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஃபங்ஷன் அவை நன்றாக இருந்தன ஏனென்றால் அதற்காக நிறைய டெஸ்ட் கேஸ்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன நமக்கு ரிலையபிலிடி மதிப்பீட்டைப் பெறுவது மட்டுமல்லாமல் கணிசமான எண்ணிக்கையிலான பஃக்ஸ் அகற்றப்படுகின்றன அதுவும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஃபங்க்ஷனிலிருந்து எல்லா ஃபங்க்ஷன்களிலிருந்தும் பஃக்ஸ் ஒரே மாதிரியாக அகற்றப்படும் போது ஒப்பிடும்போது சாஃப்ட்வேரின் ரிலையபிலிடி அதிகமாக இருக்கும் இங்கே நாம் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஃபங்ஷன் சோதிப்பதில் கவனம் செலுத்துகிறோம் மேலும் ஆப்ரேஷனல் ப்ரொபைல் அடிப்படையில் டெஸ்ட் டேட்டாவை இங்கே வரையறுக்கிறோம் ஆகவே மற்ற வகை அளவீடுகளுடன் ஒப்பிடும்போது சராசரி யூசரால் உணரப்பட்ட ரிலையபிலிடியின் துல்லியமான மதிப்பீட்டை இது தருகிறது ஏனெனில் ஆபரேஷனல் டேட்டா ப்ரொஃபைல் அடிப்படையில் டெஸ்ட் டேட்டா உருவாக்கப்படுகிறது ஆனால் ஸ்டடிஸ்டிகல் டெஸ்ட்டின் தீமைகள் பற்றி நாம் நினைத்தால் முடிவுகள் ஒரு பெரிய அளவிற்கு ஆபரேஷனல் ப்ரொஃபைல் எவ்வாறு வரையறுக்கிறோம் என்பதையும் ஆபரேஷனல் ப்ரொஃபைல் அடிப்படையில் டெஸ்ட் நிகழ்வுகளை எவ்வாறு வடிவமைப்பது என்பதையும் பொறுத்தது ஒரு லேபோரியஸ் ஆய்வின் மூலம் ஆபரேஷனல் ப்ரொஃபைல் நாம் வரையறுத்தாலும் கூட ஏராளமான யூசர்களிடையே பதிவுகளை சேகரிக்கிறோம் சாஃப்ட்வேரின் உண்மையான யூசர்களின் சூழ்நிலையில் ஆபரேஷனல் ப்ரொஃபைல் சரியாக வைத்திருந்தாலும் ஆபரேஷனல் ப்ரொஃபைல் வரையறுப்பது முதல் சவால் இது உண்மையான யூசர்களின் சூழ்நிலையிலிருந்து சேகரிக்கப்பட வேண்டும் மேலும் யூசர்களின் பெரிய இடைவெளியிலும் சேகரிக்கப்பட வேண்டும் இரண்டாவது சிக்கல் என்னவென்றால் ஆபரேஷனல் ப்ரொஃபைல் சரியானதாக இருந்தாலும் டெஸ்ட் நிகழ்வுகளை எவ்வாறு வடிவமைப்பது வழக்கமான டெஸ்ட் மதிப்புகள் கொண்ட டெஸ்ட் நிகழ்வுகளை வடிவமைப்பது கடினம் அல்ல ஆனால் விகிதாசார சாத்தியமில்லாத இன்புட் அல்லது கார்னரில் உள்ள கேஸ் தேர்ந்தெடுப்பது ஒரு பெரிய சவாலாகும் இதை நாம் செய்யாவிட்டால் முடிவுகள் துல்லியமாக இருக்காது நம்முடைய ரிலையபிலிட்டி ஆய்வின் சுருக்கத்தில் ஒரு மென்பொருளின் ரிலையபிலிட்டியை டிரஸ்ட் வர்தினஸ் அல்லது டிபன்டபிலிடி என வரையறுக்கலாம் இன்னும் துல்லியமாக இது ஒரு ஒட்டுமொத்த வரையறை டிரஸ்ட் வர்தினஸ் அல்லது டிபன்டபிலிடி என்பது ஒரு சாப்ட்வேரின் ரிலையபிலிடி குறித்த அவர்களின் உள்ளுணர்வு யோசனை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் உற்பத்தியின் நிகழ்தகவு சரியாக வேலை செய்கிறது என்பதை இன்னும் துல்லியமாக நாம் கூறலாம் மேலும் சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டி அளவீட்டில் உள்ள சிக்கல்களைக் கண்டோம் பஃக்ஸ் கண்டறியப்படுவதால் நம்பகத்தன்மை மாறுகிறது இது வன்பொருள் போலல்லாமல் அது சார்ந்து இருப்பதைக் கவனிப்பது மட்டுமல்ல ஒரு சாஃப்ட்வேரின் ரிலையபிலிட்டி யார் பயன்படுத்துகிறது என்பதைப் பொறுத்தது ரிலையபிலிடாடியை மதிப்பிடுவதற்கு ஆபரேஷனல் ப்ரொஃபைல் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் கூறினோம் நம்முடைய டெஸ்ட் கேஸ்கள் சாஃப்ட்வேரின் ஆபரேஷனல் ப்ரொஃபைல் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் பின்னர் பெரும்பாலான யூசர்களிடையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரிலையபிலிட்டியின் முடிவைப் பெறலாம் மற்றும் ஆப்ரேஷனல் ப்ரொஃபைல் வெவ்வேறு வகை இன்புட் மற்றும் அவை நிகழும் நிகழ்தகவை அடிப்படையாகக் கொண்டது மேலும் ஸ்டாடீஸ்டிகல் டெஸ்ட் என்பது ஒரு பெரிய டேட்டா தொகுப்பைப் பயன்படுத்தி செய்யும் டெஸ்ட்யை அடிப்படையாகக் கொண்டது பல்லாயிரக்கணக்கான அல்லது மில்லியன் கணக்கான டேட்டா டெஸ்ட் டேட்டா மிகவும் யதார்த்தமான நபரைப் பெற ஆப்ரேஷனல் ப்ரொபைல் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சாஃப்ட்வேர் டெஸ்ட் பற்றி இப்போது விவாதிப்போம் ப்ராஜெக்ட் மேனேஜர் சாஃப்ட்வேர் டெஸ்ட் சிக்கல்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இறுதியாக ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் டெஸ்ட்ப் பெறுவது ஒரு பெரிய பங்களிப்பாகும் மேலும் சாஃப்ட்வேரை நிர்வகிக்க சாஃப்ட்வேர் ஒரு நல்ல குவாலிட்டி உடன் இருப்பதால் பிராஜக்ட் மேனேஜர் சாஃப்ட்வேர் டெஸ்ட்ல் சில அடிப்படை சிக்கல்களைப் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உந்துதலுடன் சாஃப்ட்வேர் டெஸ்ட் குறித்த சில சிக்கல்களைப் பற்றி விவாதிப்போம் நாம் முதலில் விவாதிப்பது ஒரு ஃபால்ட் ஃபெயிலியர் இடையே உள்ள வித்தியாசம் ஒரு ப்ரோக்ராம் சோதிக்கப்படும் போது அது ஃபெயிலியர் ஆகக்கூடும் எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்ட இன்புட்டில் அது அபாயகரமான எரர்க் காட்டக்கூடும் ப்ரோக்ராம் இப்போது நிறுத்தப்படாது இன்புட் டெஸ்ட் இன்புட்டை நாம் கொடுத்தால் இந்த ப்ரோக்ராம் இப்போது அபாயகரமான எரர்ரை நிறுத்திவிடும் என்று இந்த செய்தி வந்ததை நாம் கவனித்தோம் அது பஃக் அல்ல ஃபெயிலியர் பஃக் அல்ல என்பதை நாம் கவனித்து வருகிறோம் நாம் கவனித்தோம் டெஸ்டில் ஃபெயிலியர் ஒரு டிஃபெக்ட் பஃக் அல்லது ஃபால்ட் காரணமாக ஏற்படுகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஃபெயிலியர் என்பது ஒரு ஃபால்ட்டின் வெளிப்பாடு என்று நாம் கூறுகிறோம் கோடில் எங்காவது ஒரு பஃக் உள்ளது அது ஃபெயிலியர்க்கு காரணமாகிறது ஆனால் டெஸ்டரின் ஃபெயிலியர்யை நாம் கவனித்தோம் ஆனால் அப்படியானால் சாஃப்ட்வேரில் உள்ள ஒவ்வொரு பஃக்கும் ஃபெயிலியர்க்கு காரணமா இல்லை ஒருபோதும் ஃபெயிலியர்யை ஏற்படுத்தாத பஃக்கள் இருக்கலாம் அதைப் பற்றி சிறிது நேரம் கழித்து விவாதிப்போம் ஒரு பஃக் எவ்வாறு இருக்க முடியும் ஆனால் ஃபெயிலியர்யை ஏற்படுத்தாது என்பதையும் நீங்கள் சிந்திக்கலாம் எரர் ஃபால்ட் மற்றும் ஃபெயிலியர் ஆகியவற்றை வேறுபடுத்துவோம் நிகழ்ச்சிகள் இப்போது நிறைய ஆட்டோமேஷன் தானியங்கி கருவிகள் கிடைத்தாலும் ப்ரோக்ராம் பெரும்பாலும் அதிக திறனுடன் இருக்க வேண்டும் 1993 ஆம் ஆண்டில் IEEE தரநிலை 1044 எரர்கள் மற்றும் ஃபால்ட் ஒத்ததாக கருதப்பட்டன ஆனால் 2010 ஆம் ஆண்டில் திருத்தம் சிறந்த வேறுபாடுகள் முன்மொழியப்பட்டன ஏனென்றால் தகவல்தொடர்புகளில் அதிக வெளிப்பாடாக இருக்க வேண்டிய அவசியம் இருந்ததால் எரர் மற்றும் ஃபால்ட் ஆகியவற்றை நாம் வேறுபடுத்திப் பார்க்க வேண்டும் ஏனெனில் கோடிங் முறை டிசைனிங் போன்றவை லபோரியஸ் மேனுவல் முயற்சி மற்றும் மக்கள் தவறு செய்கிறார்கள் எரர் மிஸ்டேக் ஃபால்ட் ஃபெயிலியர் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இவை இந்த பகுதியில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் சொற்கள் புரிந்து கொள்ள இங்கே இந்த படத்தை பார்ப்போம் இங்கே புரோகிராமர் தனது லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பைப் பயன்படுத்தி டைப் செய்கிறார் ஆரம்பத்தில் அவர் ஸ்பெசிஃபிகேஷன் டிசைன் மற்றும் கோட் செய்கிறார் ஸ்பெசிஃபிகேஷன் போது பல மிஸ்டேக்ச் செய்யலாம் இந்த நீல செவ்வகங்களைப் பயன்படுத்தி நாம் மிஸ்டேக் எல்லாம் ஆனால் பல மிஸ்டேக்கள் அவை சிக்கலை உருவாக்கவில்லை அவை பஃக்ஸ் அல்ல அவற்றில் சில பஃக்ஸ் ஆனால் பின்னர் அனைத்து பஃக்ஸ் ஃபெயிலியர் உருவாக்காது சில பஃக்ஸ் ஃபெயிலியர் உருவாக்குகின்றன இதே போன்றது டிசைன் மற்றும் கோட் புரோகிராமர் கோட் மிஸ்டேக்ஸ் அல்லது எரர்கள் செய்யலாம் ஆனால் எல்லா மிஸ்டேக்ஸ்ம் எரர் அல்ல புரோகிராமர் ஒரு எழுத்தை எழுதுவதற்கு பதிலாக ஒரு மிஸ்டேக் செய்தார் என்று சொல்வோம் b ஒரு தவறு c க்கு சமமாக எழுதியது ஆனால் பின்னர் b மற்றும் c ஆகியவை ஒரே மதிப்பைக் கொண்டிருந்தன இது ஒரு பஃக் அல்ல அது ஒரு ஃபால்ட் அல்ல ஆனால் இது புரோகிராமரின் தரப்பில் ஒரு ஃபால்ட் அவர் c க்கு சமமாக எழுதியிருக்க வேண்டும் ஆனால் அவர் b க்கு சமமாக எழுதினார் பின்னர் சில ஃபால்ட் ஃபெயிலியர்ரை ஏற்படுத்தக்கூடும் ஒரு ஃபால்ட் இருக்கலாம் சில நிபந்தனைகளில் b 2 க்கு b க்கு சமம் என்று தவறாக எழுதியுள்ளோம் ஆனால் சாதாரண இன்புட்களுக்கு இந்த நிலை ஒருபோதும் ஏற்படாது என்று வைத்துக் கொள்வோம் B ஐ 3 க்குள் எழுதுவதற்கு பதிலாக b க்கு 2 க்கு சமம் ஒரு மிஸ்டேக் நடந்துள்ளது அது ஒரு ஃபால்ட் ஆனால் அது ஃபெயிலியர்ரை ஏற்படுத்தாது ஏனெனில் அந்த இன்புட்கள் உண்மையான பயன்பாடுகளின் போது வழங்கப்படவில்லை புரோகிராமர் கொடுத்த இத்தகைய நிலைமைகள் ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்ப்பது ஆனால் அந்த நிலை ஒருபோதும் ஏற்படாது அந்த பஃக் வெளிப்படுத்தாதது ஃபெயிலியர் ஆக வெளிப்படாது எல்லா புரோகிராமர்களும் மிஸ்டேக் செய்தாலும் இந்த மிஸ்டேக்களில் பலவும் அவை அடிப்படையில் பஃக்ஸ் குறியீட்டில் இருக்கின்றன மேலும் மிகவும் அனுபவம் வாய்ந்த புரோகிராமர்களுடன் கூட சேகரிக்கப்பட்ட டேட்டா சோர்ஸ் கோட்ன் 1000 வரிகளுக்கு சராசரியாக 50 பிழைகள் இருப்பதைக் காட்டுகிறது தொழில்முறை டெஸ்டர்களால் முழுமையாக சோதித்த பிறகும் எல்லா பஃக்ஸ்ம் நாம் உண்மையில் அகற்றுவதில்லை சோதனை முடிந்தவுடன் புரோகிராமர் ப்ரோக்ராமை முடித்த பின்னர் இருக்கும் 50 பஃக்ஸ் பெரும்பாலான பஃக்ஸ் ஆக கண்டறியப்பட்டன ஆனால் இன்னும் 1000 வரிகளுக்கு 1 பஃக் சோர்ஸ் கோட் பொதுவாக உள்ளது இது ஒரு ஆய்வு என்று கூறப்படுகிறது சோர்ஸ் கோட்ன் 1000 வரிக்கு 1 பஃக் இன்னும் உள்ளது சில பயன்பாடுகளுக்கு இது ஏற்கத்தக்கதாக இருக்கலாம் ஆனால் ஒரு பஃக் இருக்கும் ஒரு வங்கி பயன்பாட்டைக் கருத்தில் கொள்வோம் பஃக் ஃபெயிலியர்க்குத் தூண்டப்படும்போது குறிப்பிடத்தக்க நிதி இழப்பு ஏற்படலாம் அல்லது ஒரு அணு மின் நிலையமாக இருக்கலாம் 1000 வரிக்கு 1 பஃக் கோட் ஏற்கத்தக்கதல்ல ஏனெனில் அவை பாதுகாப்பு சிக்கலான அமைப்புகள் ஃபெயிலியர் ஏற்பட்டால் பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் ஆனால் பஃக்ன் விநியோகம் என்ன பொதுவாக வளர்ச்சியின் பின்னர் இருக்கும் பஃக்ன் பெரும்பகுதி ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் டிசைன் தொடர்பானது 40 சதவீத பஃக்ஸ் கோட் மிஸ்டேக்ஸ் அடிப்படையாகக் கொண்டவை பிழைகள் 60 சதவிகிதம் விவரக்குறிப்பு மற்றும் வடிவமைப்பு பங்களிக்கின்றன கோட் மிஸ்டேக்ஸ் 40 சதவீத பஃக்ஸ் உள்ளன ஆனால் ப்ரோக்ராம் டெவலப்மென்ட் ஒரு மேனுவல் ஆக்டிவிட்டி என்பதால் பஃக்ஸ் தவிர்க்க முடியாதவை ஏனென்றால் மக்கள் தவறு செய்கிறார்கள் பஃக்ஸ் குறைந்தபட்சமாகக் குறைப்பது குறித்து ஒருவர் எவ்வாறு செல்வார் ஒரு டெக்னிக் என்று மதிப்பாய்வு பஃக்ஸ் குறைக்க நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுட்பமாக பல்வேறு கட்டங்களில் வேலையை மதிப்பாய்வு செய்யவும் டெஸ்ட் இது பஃக்ஸ் எண்ணிக்கையைக் குறைக்க மிக முக்கியமான டெக்னிக் மிகவும் பயனுள்ள டெக்னிக் ஆகும் முறையான ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் வெரிஃபிகேஷன் பஃக்ஸ் குறைக்க இது பயன்படுத்தப்படலாம் மேலும் முறையான டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பயன்படுத்துவதும் நல்ல குவாலிட்டி சாப்ட்வேரை உருவாக்குவதும் பஃக்ஸ் எண்ணிக்கையைக் குறைக்கும் பஃக்ஸ் அகற்ற பல்வேறு வழிகள் உள்ளன என்பதைக் காணலாம் மற்றும் பஃக்ஸ் குறைப்பதற்கான மிகவும் நம்பிக்கைக்குரிய வழிகளில் ஒன்றாக டெஸ்டிங் உள்ளது ஆனால் ஒரு சாப்ட்வேரைக் கொடுத்தால் ஒருவர் எவ்வாறு டெஸ்ட் செய்வது எந்தவொரு சாப்ட்வேரையும் சோதிக்க நாம் அதற்கு இன்புட் டேட்டா தரவைக் கொடுக்க வேண்டும் பின்னர் வெளியீட்டைக் கவனிக்க வேண்டும் மேலும் உருவாக்கப்பட்ட அவுட் புட் கொடுக்கப்பட்ட இன்புட்டிற்கான எதிர்பார்ப்புடன் பொருந்துமா என்பதைப் பார்க்கவும் அதாவது அவுட்புட்டைக் கவனித்து ப்ரோக்ராம் எதிர்பார்த்தபடி நடந்து கொண்டதா என்பதைச் சரிபார்க்கவும் சோதிக்கப்பட வேண்டிய சிஸ்டம் சாஃப்ட்வேரானது நாம் இன்புட்க் கொடுத்து அவுட்புட் நாம் எதிர்பார்த்தபடி இருந்தால் கவனிக்கிறோம் இல்லையெனில் ஃபெயிலியர் இருப்பதாக நாம் கூறுகிறோம் ப்ரோக்ராம் எதிர்பார்த்தபடி செயல்படவில்லை என்றால் நாம் கொடுத்த டெஸ்ட் டேட்டா என்ன என்பதைக் கண்டுபிடித்து எந்த நிபந்தனையின் கீழ் டெஸ்ட் டேட்டாவை நாம் கொடுத்தோம் இந்த சாஃப்ட்வேரானது டெஸ்ட் டேட்டாவைக் கொடுத்தபோது எந்த நிலையில் இருந்தது மேலும் இதை நாம் நிபந்தனை மற்றும் டெஸ்ட் டேட்டாவைக் குறிப்பிடுகிறோம் இது டெஸ்ட் ரிப்போர்ட் என அழைக்கப்படுகிறது இது வெவ்வேறு டேட்டா வழங்கப்பட்ட நிபந்தனைகள் உற்பத்தி செய்யப்பட்ட அவுட் புட் மற்றும் அது ஃபெயிலியரா இல்லையா என்பதை உள்ளடக்கிய அனைத்து நிபந்தனைகளையும் கொண்டுள்ளது மேலும் இவை பின்னர் டெவலப்பர்களால் எடுக்கப்படுகின்றன அவை ஃபெயிலியர் டிபஃக் பின்னர் டிபஃக் மீண்டும் உருவாக்கி பின்னர் சாஃப்ட்வேரை சரிசெய்கின்றன அனைத்து டெவலப்மென்ட் ஆக்டிவிடீஸ் டெஸ்ட் மிகப்பெரிய முயற்சியைப் பயன்படுத்துகிறது எல்லா ரோல்க்கிடையில் மிகப் பெரிய மனித சக்தி நிறுவனங்கள் டெஸ்டிங் செய்வதற்கு அதிக முதலீடு செய்கின்றன டிசைன் கோட் முறை அல்லது ஸ்பெசிஃபிகேஷன் காட்டிலும் டெஸ்ட்க்கு அதிக முயற்சி செய்கின்றன நிச்சயமாக இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் ஒரு நிறுவனத்திற்குள் நுழைந்தால் நீங்கள் ஒரு டெஸ்ட்ரை சந்திக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன ஏனென்றால் டெஸ்டர்களின் எண்ணிக்கை மற்ற ரோல்ஸ் விட அதிகமாக உள்ளது நிறுவனங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான டெஸ்டர் தேவைப்படுவதால் டெஸ்டிங்கில் அதிக வேலை வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பொதுவான சாஃப்ட்வேரை பொறுத்தவரை 50 சதவீத டெவலப்மெண்ட் எஃபாட் டெஸ்ட் செய்வதற்காக செலவிடப்படுகின்றன ஆனால் எந்த நேரத்தில் டெஸ்ட் மேற்கொள்ளப்படுகிறது என்பதைப் பார்த்தால் அது வளர்ச்சி நேரத்தின் 10 சதவீதமாகும் இது 1 மாத திட்டமாக இருந்தால் சோதனைக்கு 3 4 நாட்கள் வழங்கப்படுவது அரிதாக இருக்கலாம் மீதமுள்ளவை ஸ்பெசிஃபிகேஷன் டிரெயின் கோட் முறை மற்றும் பலவற்றிற்காக வழங்கப்படுகிறது ஆனால் டெவலப்மெண்ட் எஃபர்ட் இல் 50 சதவிகிதம் 10 சதவிகித நேரத்தில் செலவிடப்படுகிறது அது எப்படி சாத்தியமாகும் இது சாத்தியமானது ஏனெனில் டெஸ்டர்கள் இணையாக வேலை செய்ய முடியும் டெஸ்ட் நடவடிக்கைகளில் நிறைய இணையான தன்மை உள்ளது ஒரே நேரத்தில் டெஸ்ட் மேற்கொள்ள ஏராளமான டெஸ்டர்களை நாம் வரிசைப்படுத்தலாம் அவை வெவ்வேறு பங்ஸனாலிடீஸ் வெவ்வேறு டெஸ்ட் டேட்டா மற்றும் பலவற்றை சோதிக்கின்றன மறுபுறம் டிசைன் செய்வது சில டிசைனர் மட்டுமே அதை வடிவமைக்க முடியும் நூற்றுக்கணக்கான டிசைன்களை டிசைன் செய்யும் பெரிய எண்ணிக்கையிலான டிசைனர்களை நாம் உண்மையில் வைக்க முடியாது பொதுவாக இரண்டு டிசைனர்கள் உள்ளனர் இதேபோல் கோடு முறையால் ஆயிரக்கணக்கான கோடர்களை வரிசைப்படுத்த முடியாது ஒவ்வொரு டெவலப்பருக்கும் ஒவ்வொரு கோடருக்கும் குறைந்தபட்சம் சில தொகுதிகளை நாம் ஒதுக்க வேண்டும் பிற டெவலப்மென்ட் நடவடிக்கைகளில் இணையானது குறைவாக உள்ளது அதனால்தான் குறைந்த முயற்சி கொடுக்கப்பட்டாலும் அவை அதிக நேரம் எடுக்கும் டெஸ்ட் போது கணிசமாக பெரிய முயற்சி குறுகிய காலத்தில் செய்யப்படுகிறது டெஸ்ட் டெக்னிக் மிக விரைவாக உருவாகி வருகின்றன அவை மிகவும் சிக்கலானவை மற்றும் அதிநவீனமானவை முக்கிய காரணங்கள் பெரிய மற்றும் சிக்கலான ப்ரோக்ராம்கள் புதிய நிரலாக்க முன்னுதாரணங்கள் டெஸ்ட் ஆட்டோமேஷன் மற்றும் இதற்காகவும் புதிய டெஸ்ட் முடிவுகள் இவை அனைத்தும் டெஸ்ட்டை மிகவும் சவாலான வேலையாக மாற்ற பங்களிக்கின்றன டெஸ்ட் என்பது ஒரு வழக்கமான வேலை மட்டுமே என்பது பழைய காலக் கருத்தாக இருந்தாலும் டெஸ்ட் என்பது மிகவும் சவாலானது ஆனால் இப்போது அது மாறிவிட்டது ஏனெனில் டெஸ்ட் மிகவும் சவாலானதாகிவிட்டது முன்னதாக சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு டெஸ்ட் பெரும்பாலும் மங்கி டெஸ்ட் சீரற்ற மதிப்புகள் மட்டுமே வழங்கப்பட்டன ஆனால் இப்போது ஏராளமான புதுமைகள் நடந்துள்ளன பல டெஸ்ட் நுட்பங்கள் டெஸ்ட் கருவிகள் முதலியன மற்றும் சோதனையாளருக்கு இந்த நுட்பங்களைப் பற்றி நல்ல அறிவு தேவை உண்மையில் ஒரு டெஸ்டிங் எவ்வளவு காலம் நீடிக்கும் ஒருங்கிணைந்த ப்ராசஸ் பிரதிநிதித்துவத்தை இங்கே நாம் காணக்கூடியபடி டெஸ்டிங் உண்மையில் லைப் சைக்கிள் மேற்கொள்ளப்படுகிறது லைப் சைக்கிள்ன் வெவ்வேறு நேரத்தில் டெஸ்டிங் வழக்குகள் வரையறுக்கப்படுகின்றன யூனிட் டெஸ்டிங் நடத்தப்படுகிறது இன்டகரேஷன் டெஸ்டிங் வரையறுக்கப்படுகிறது நடத்தப்படுகிறது பயன்பாட்டினை டெஸ்டிங் செய்கிறது சிஸ்டம் டெஸ்டிங் வரையறுக்கப்படுகிறது மற்றும் நடத்தப்படுகிறது ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால் எவ்வளவு நேரம் டெஸ்ட் செய்ய வேண்டும் ஏனென்றால் மேலும் டெஸ்ட் டேட்டா வரையறுக்கப்பட்ட பஃக்ஸ் கண்டறியப்படுகின்றன ஒரு வழி என்னவென்றால் யூனிட் நேரத்திற்குள் கண்டறியப்படும் பஃக்ஸ் எண்ணிக்கையை நாம் அவதானிக்கிறோம் டெஸ்ட் முன்னேறும்போது ஒரு நாளைக்கு கண்டறியப்பட்ட பஃக்ஸ் எண்ணிக்கை குறைந்து வருவதைக் காண்கிறோம் பின்னர் ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்திற்கு டெஸ்ட் நடைபெறும் சூழ்நிலை உள்ளது பஃக் எதுவும் கண்டறியப்படவில்லை அதுவே நாம் டெஸ்ட் நிறுத்த வேண்டிய நேரம் மற்ற வழி சீட் பஃக்ஸ் டெவலப்பர்கள் மற்றும் சோதனையாளர்களிடம் சொல்லாமல் மேலாளர் நிரலில் பிழைகளை அறிமுகப்படுத்துகிறார் பின்னர் அவர் அறிமுகப்படுத்திய எத்தனை பஃக்ஸ் கண்டறியப்படுகின்றன என்பதைக் கவனிக்கிறார் பெரும்பாலான பஃக்ஸ் கண்டறியப்பட்டிருப்பதை அவர் கண்டறிந்தால் டெஸ்ட் நிறுத்துவதற்கான நேரம் இது என்று மேலாளருக்குத் தெரியும் மேனேஜர் விழிப்புடன் இருக்க வேண்டிய மற்றொரு சொல் வெரிஃபிகேஷன் வலிடேஷன் இடையே உள்ள வேறுபாடு வெரிஃபிகேஷன் மூலம் ஒரு கட்ட வளர்ச்சியின் வெளியீடு முந்தைய கட்டத்திற்கு எப்போது உறுதிப்படுத்தப்படுகிறதா என்பதை நாம் தீர்மானிக்கிறோம் எடுத்துக்காட்டாக டிசைன் முடிவுகள் அனைத்து ஸ்பெசிஃபிகேஷன்களும் சரியாக கவனிக்கப்பட்டுள்ளதா என்பது ஸ்பெசிஃபிகேஷன் உடன் ஒத்துப்போகிறது இதேபோல் டிசைன் செய்யப்பட்ட அனைத்து டிசைன் தொகுதிகள் சரியாக கவனிக்கப்பட்டுள்ளதா என்பதைக் கோட்டாக்க அது வெரிஃபிகேஷன் என அழைக்கப்படுகிறது அதேசமயம் வெரிஃபிகேஷன் என்பது ஒரு முழுமையான வளர்ந்த அமைப்பு அதன் ஸ்பெசிஃபிகேஷன் உறுதிப்படுத்துகிறதா என்பதை தீர்மானிக்கும் பிராசஸ் ஆகும் இதன் பொருள் வெரிஃபிகேஷன் பூர்த்தி செய்யப்பட்ட சிஸ்டத்தில் மேற்கொள்ளப்படுகிறது அதேசமயம் வளர்ச்சி முன்னேறுகிறதா என்பதைச் சரிபார்க்க டெவலப்மெண்ட் முன்னேறும்போது வெரிஃபிகேஷன் செய்யப்படுகிறது சரியாக அதாவது ஒரு ஆக்டிவிட்டி முந்தைய ஆக்டிவிட்டின் உற்பத்தி அவுட்புட்டிற்கு இசைவான முடிவை உருவாக்குகிறது இந்த லக்ட்ஷர்க்கான நேரம் முடிந்துவிட்டது நாம் இங்கே நிறுத்துவோம்